சிங்கள் அஃபேஸ் டிரான்ஸ்பார்மர் இல் பேராமீட்டர் அளவிடுதல் ஈக்குவியலேன்ட் சற்குய்ட் பேராமீட்டர் அளவிடுதல் பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம் இரண்டு டெஸ்டுகள் பற்றி பார்த்தோம் ஒன்று ஓபன் சர்குய்ட் டெஸ்ட் மற்றும் ஷார்ட் சர்குய்ட் டெஸ்ட் ஆகும் ஓபன் சர்குய்ட் டெஸ்ட் இல் V0 I0 மற்றும் W0 ஆகிய அளவீடுகள் கிடைக்கும் ஷார்ட் சர்குய்ட் டெஸ்ட் இல் VSC ISC மற்றும் WSC ஆகிய அளவீடுகள் கிடைக்கும் திறந்த சர்க்யூட் சோதனையில் W0 என நாம் பெறும் வாசிப்பு இரும்பு இழப்புகளுக்கு மட்டுமே ஒத்திருக்கிறது என்றும் இதில் எந்த செப்பு இழப்பும் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை என்றும் ஏனெனில் திறந்த சுற்று சோதனைக்கு ஒத்த சமமான சுற்று பற்றி நீங்கள் உண்மையில் நினைத்தால் மற்றும் குறுகிய சுற்று சோதனை ஒன்றாக நான் ஒற்றை கட்டத்திற்கு இதுபோன்ற சமமான சுற்று வேண்டும் மின்மாற்றி நான் திறந்த சுற்று சோதனையைப் பார்த்தால் நான் இதை திறந்த சுற்று நிலையில் வைத்திருக்கப் போகிறேன் இது இங்கே பாயும் மின்னோட்டத்தை I2' என நான் அழைக்கிறேன் இது 0 விற்கு சமமாக இருக்கும் திறந்த சுற்று நிலையில் I1 ஆக இருக்கும் இங்கு பாயும் மின்னோட்டத்தை நான் உண்மையில் பார்த்துக் கொண்டிருந்தால் இங்கே திறந்த சுற்று நிலையில் உண்மையில் பாய்வது Ic மட்டுமே உண்மையில் மின்னோட்டத்தின் முக்கிய இழப்பு கூறுடன் தொடர்புடையது மற்றும் இது தொடர்புடையது மின்னோட்டத்தின் காந்தமாக்கல் கூறு I1 உண்மையில் இரண்டு Ic Im மின்னோட்டத்தின் கூட்டுக்கு சமமாக இருக்கும் உண்மையில் I0 இது எனவே நான் பாயும் மின்னோட்டமாக அடிப்படையில் I0 ஐ மட்டுமே பெறப்போகிறேன் திறந்த மின்சுற்று நிலையில் மின்மாற்றி நான் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது எனவே இந்த நிபந்தனையின் கீழ் I0 எனது Irated இல் 5 சதவிகிதம் மட்டுமே இருக்கும் R1 மற்றும் X1 முழுவதும் வீழ்ச்சி என்பது மிகக் குறைவாக இருக்கும் திறந்த சுற்று நிலை வீழ்ச்சியின் போது இது மிகக் குறைவு ஆகி இருக்கும் இரண்டாம் பக்கத்தில் எந்த மின்னோட்டமும் இல்ல அதனால் திறந்த சுற்று நிலையில் செப்பு இழப்பு புறக்கணிக்கப்படலாம் அதேசமயம் நான் உண்மையில் பார்த்தால் R2 வழியாக எந்த மின்னோட்டமும் பாயவில்லை இரண்டாம் நிலை திறந்த சுற்று என்பதால் திறந்த சுற்று நிலையில் நான் எந்த செப்பு இழப்புகளையும் கருத்தில் கொள்ளப் போவதில்லை திறந்த சுற்றுவட்டத்தின் போது எனக்கு கிடைக்கும் W0 மதிப்பு இரும்பு இழப்புகளுக்கு சமம் தாமிர இழப்புகள் கருதப்படவில்லை குறுகிய சுற்று நிலையில் நான் பெறும் இழப்பின் மதிப்பு குறுகிய சுற்று போது நான் பயன்படுத்தும் மின்னழுத்தம் ஆக இருக்கும் இது பொதுவாக Z இன் 1 சதவீதம் அல்லது 2 சதவீதம் மட்டுமே இது ZLoad இன் 3 முதல் 5 சதவிகிதம் மட்டுமே இருக்கும் இதை நான் Vsc என்று அழைக்கிறேன் இது குறுகிய சுற்றுவட்டத்தின் போது மின்னழுத்த வீழ்ச்சி இது சுமார் 5 சதவீதம் அல்லது 5 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் இது Vrated இன் 5 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் மதிப்பிடப்பட்ட 5 சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் இது Vrated இன் 5 சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது ஃப்ளக்ஸ் vf ஆக உள்ளது ஃப்ளக்ஸ் விகிதாசாரமாக vf ஆக இருக்கும் நான் ஆக எழுத முடியும் குறுகிய சுற்று நிலையில் உள்ள ஃப்ளக்ஸ் மதிப்பிடப்பட்ட ஃப்ளக்ஸ் 5 சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது குறுகிய சுற்று நிலையில் தோராயமாக ஃப்ளக்ஸ் சதுரத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் இரும்பு இழப்புகள் மிகக் குறைவாக இருக்கும் WSC மதிப்பு தாமிர இழப்புகளைக் குறிக்கிறது இரும்பு இழப்புகள் மற்றும் முதன்மை செப்பு இழப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன திறந்த சுற்று நிலை அல்லது திறந்த சுற்று சோதனை நிலை முதல் விஷயம் இரண்டாம் நிலை செப்பு இழப்பு இல்லை இரண்டாம் நிலை திறந்த சுற்று ஆகும் குறுகிய சுற்று நிலையில் அனுமானங்கள் உள்ளன நாங்கள் விண்ணப்பிக்கப் போகிறோம் அல்லது இழப்புகளை மட்டுமே தாமிர இழப்புகளாகப் பார்க்கப் போகிறோம் அது உண்மையில் Pcu மதிப்பிடப்பட்டுள்ளது இது செப்பு இழப்புகள் என மதிப்பிடப்படுகிறது எனவே இரண்டாவது விஷயம் இரும்பு இழப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன எனவே இவை திறந்த சுற்று சோதனை மற்றும் குறுக்குவழி சுற்று சோதனையின் போது நாம் செய்யும் அனுமானங்கள் இப்போது ஒரு மின்மாற்றியின் செயல்திறனைப் பார்ப்போம் ஒரு மின்மாற்றியின் செயல்திறன் அடிப்படையில் வெளியீடு உள்ளீடு ஆகும் எனவே வெளியீடு சுமை சக்தி காரணி ஆகும் நான் வெளியீட்டைப் பெறப் போகிறேன் இரும்பு இழப்புகள் மற்றும் தாமிர இழப்புகள் சேர்க்கப்பட வேண்டும் எனவே அது உள்ளீட்டை உருவாக்குகிறது இவ்வாறு இதை எழுதலாம் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்களின் கீழ் மின்மாற்றிக்கு இரும்பு இழப்பு ஒரு மாறிலியாக இருக்கும் எனவே PI நிலையானதாக இருக்கும் எனவே இதை நான் இரும்பு இழப்புகள் அல்லது நிலையான இழப்புகள் என்று அழைக்கலாம் அல்லது இது ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு மற்றும் எடி நடப்பு இழப்பு என்று நான் கூறலாம் நிபந்தனை செயல்திறன் அதிகபட்சம் இந்த சமன்பாடு காரணமாக இருக்கும் நான் I2 ஐ வித்தியாசமாக இருக்கப் போகிறேன் எனவே I2 ஐப் பொறுத்து செயல்திறனை வேறுபடுத்துகிறேன் அதை 0 ஆக மாற்றுகிறேன் எனவே எந்த விஷயத்தில் நான் உண்மையில் இருக்கப் போகிறேன் என்னை சரியாக விடுங்கள் நான் சரியாக எண்ணிக்கையை வகுக்கிறேன் அதே போல் நான் I2 வகுக்கிறேன் எனவே நான் எழுத முடியும் இது செயல்திறனுக்கு சமம் இதை நான் வேறுபடுத்தும்போது என்னால் எழுத முடியும் நான் முக்கியமாக வகுப்பினரை மட்டுமே வேறுபடுத்த வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை எனவே இதை நான் வேறுபடுத்தினால் இது போதுமானது ஏனெனில் இது ஒரு மாறிலி போல் தோன்றுகிறது இது ஒரு பொருட்டல்ல இதை நான் வேறுபடுத்தும்போது நான் அடிப்படையில் ஆக எழுத முடியும் ஐ I2 ஆல் தொடர்பாக வேறுபடுத்தப்பட வேண்டும் நான் இதை வேறுபடுத்தும்போது அது இருக்கும் இதைத்தான் நான் வெளிப்பாடாகப் பெறப்போகிறேன் இது அதிகபட்ச செயல்திறன் நிலையைக் குறிக்கிறது இது அதிகபட்ச செயல்திறனுக்கான நிபந்தனை இந்த சூழ்நிலையில் வேறு எந்த சுமையிலும் PCU இருக்கலாம் Pcu என்பது Prated இன் x ஆகும் மின்னோட்டம் Irated இக்கு சமமாக இருக்கும் வேறு எந்த சுமையிலும் Pcu விற்கு 2Req சமமாக இருக்கும் ஒரு மின்மாற்றி Pcu 200 W ஆகவும் PI 100 W ஆகவும் மதிப்பிடப்பட்டிருந்தால் நான் சொல்ல முடியும் அந்த லோடு இன் செயல்திறன் அதிகபட்சமாக இருக்கும் அங்கு Pcu 100 W க்கு சமமான வேறு எந்த லோடு உம் இருக்கும்

எனவே இதை நான் ஆக எழுதலாம் எனவே இது எனவே லோடு மதிப்பிடப்பட்ட லோடுகளில் 70 7 சதவீதமாக இருக்கும்போது மின்மாற்றிக்கு அதிகபட்சம் செயல்திறன் ɳ ஆக இருக்கும் சுமை நிலைக்கு எதிராக செயல்திறனைத் திட்டமிட நான் முயற்சித்தால் எனவே இது 100 சதவிகிதம் இது 50 சதவிகிதம் என்று கூறுவோம் எனவே 70 இங்கே எங்காவது உள்ளது நான் அநேகமாக செயல்திறன் 0 உடன் தொடங்கும் அது இந்த நிலையைச் சுற்றி அதிகபட்சத்தை எட்டும் பின்னர் அது மீண்டும் விழத் தொடங்கும் எனவே இதுதான் அதிகபட்ச செயல்திறன் எனவே ஒரு மின்மாற்றியின் அதிகபட்ச செயல்திறன் நிலை என்ன என்று சொல்வதன் மூலம் இதைத்தான் அர்த்தப்படுத்துகிறோம்

எனவே ஒரு மின்மாற்றிக்கு முக்கியமாக இரண்டு முக்கிய செயல்திறன் அளவுருக்கள் உள்ளன என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஒன்று நாம் ஏற்கனவே பேசிய செயல்திறன் இரண்டாவதாக ஒழுங்குமுறை இருக்கப் போகிறது எனவே ஒழுங்குமுறை உண்மையில் வெளியீட்டு மின்னழுத்தம் ஒரு மாறிலியாக எவ்வளவு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பதைப் பற்றி பேசுகிறது சுமை சக்தியைப் பொருட்படுத்தாமல் இது என்ன மற்றும் சக்தி காரணி நிச்சயமாக மின்னழுத்த ஒழுங்குமுறை என்பதன் அர்த்தம் இதுதான் நாம் என்ன சொல்கிறோம் நான் விண்ணப்பித்தால் அது 200 ஆல் 100 வி மின்மாற்றி என்று சொல்லலாம் நான் விண்ணப்பித்தால் 200 V வெளியீட்டு மின்னழுத்தம் 100 V இல் இருக்குமா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் செயல்திறன் ஒழுங்குமுறை பற்றி பேசுவதன் மூலம் இதைத்தான் அர்த்தப்படுத்துகிறோம் எனவே நாம் உண்மையில் மின்மாற்றி சமமான சுற்று பார்க்கும்போது எங்களிடம் ரெக் உள்ளது எங்களிடம் செக் உள்ளது V1 ஐ இங்கே பயன்படுத்துகிறோம் V2' அல்லது VL' கிடைக்கிறது நாங்கள் இணையான கூறுகளை புறக்கணிக்கிறோம் எங்களிடம் சில இணையான கூறுகள் உள்ளன இது ஓரளவு போன்றது ஆனால் நாங்கள் இதை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளோம் ஏனெனில் இவை மிகச் சிறிய மின்னோட்டத்தை சுமக்கப் போகின்றன மின்னோட்டம் உண்மையில் சிறிய மின்னோட்டம் 5 சதவிகிதத்திற்கும் குறைவாக உள்ளது எனவே நான் அதை புறக்கணிக்க முடியும் எனவே ட்ராப் என்று நான் சொல்ல முடியும் இது ILoad உள்ளது உண்மையில் இங்கே பாய்கிறது இணையான கூறுகளை புறக்கணிக்க என்னால் முடியும் அதனால் நான் சொல்ல முடியும் மின்னழுத்த வீழ்ச்சியாக இருக்கும் எனவே மின்னழுத்த வீழ்ச்சி மற்றும் திறன் காரணிபார்க்க வேண்டும் எனவே இப்போது சதவீதம் கட்டுப்பாடு நான் உண்மையில் பேஸர் வரைபடத்தை வரைகிறேன் இது எனது மின்னழுத்தம் V2'அல்லது சுமை மின்னழுத்தம் என்று நான் சொல்ல வேண்டும் இப்போது எனது மின்னோட்டம் சில கோணங்களில் பின்தங்கியிருக்கலாம் என்று கூறுவேன் இதை I2' அல்லது என சொல்லலாம் இது சுமை சக்தி காரணி கோணம் இப்போது நான் என்றால் என்ன என்று பார்க்க முயற்சித்தால் இது இதற்கு இணையாக இருக்கும் எனவே இதுஅதற்கு செங்குத்தாக ஆக இருக்கும் இந்த இரண்டின் சுருக்கமாக நான் இங்கே பார்ப்பது இது ஆக இருக்கும் நான் இதை உண்மையில் நீட்டித்தால் இந்த கோணம் இதை நான் இங்கே நீட்டினால் இந்த கோணம் க்கு சமமானது அதேசமயம் இந்த முழு கோணமும் மின்மாற்றியின் உள்ளார்ந்த மின்மறுப்பு கோணமாக நான் அழைக்கப் போகிறேன் இப்போது நான் இந்த ஐச் சேர்க்கும்போது ஒட்டுமொத்த மின்னழுத்தத்தை உண்மையில் V1 பெறுவேன் நிச்சயமாக நான் முழு விஷயத்தையும் மிகைப்படுத்தப்பட்ட பாணியில் வரைந்திருக்கிறேன் இப்போது நான் ஆகவே இதுதான் மின்னழுத்தம் என்பது துளி இதை நான் எழுதலாம் இந்த புள்ளியை O எனவும் இந்த புள்ளியை P ஆகவும் இந்த புள்ளி Q ஆகவும் இந்த புள்ளி R ஆகவும் அழைக்கலாம் எனவே மற்றும் OP என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் OP என்றால் என்ன எனவே நான் இந்த ஐ புறக்கணித்தால் PQ மன்னிக்கவும் இல்லை எனவே நாம் RQ ஐ புறக்கணித்தால் இதை நான் OR OP OQ என எழுதலாம் எனவே இந்த கோணம் சிறியதாக இருந்தால் OQ எனது ஒழுங்குமுறை ஆகிறது இந்த மின்னழுத்த வீழ்ச்சியின் இந்த உண்மையான கூறுகளை புறக்கணிக்க என்னால் முடியும் எனவே இந்த கோணம் இந்த கோணம் என்ன என்பதை நான் எழுத முயற்சித்தால் இந்த கோணம் ஆக இருக்கும் எனவேஇன் அடையாளம் நாம் புறக்கணிக்கிறோம் இது புறக்கணிக்கப்படுகிறது எனவே நான் இப்போது V1 V2 OQ ஐ எழுத முடியும் OQ என்றால் என்ன அது தருகிறது இதுதான் எனது OQ ஆக இருக்கும் எனவே மின்னழுத்த வீழ்ச்சி சமம் என்று நான் கூறுவேன் இதை நான் என்று எழுத முடியும் இன் விரிவாக்கத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அதனால் நான் எழுத முடியும் எனவே நாம் இதை அடிப்படையில் எழுதப் போகிறோம் நாங்கள் அதை ஏற்கனவே குறுகிய சுற்று சோதனையில் எழுதினோம் அது அடிப்படையில் இருக்கும் எனவே இது மின்னழுத்த வீழ்ச்சி கட்டுப்பாடு இப்போது இதன் மூலம் சக்தி காரணி பின்தங்கியிருக்கிறதா என்று சொல்ல முடியும் நேர்மறையானது அதேசமயம் எதிர்மறையாக இருக்கப் போகிறது மேலும் தயவுசெய்து இந்த வெளிப்பாடு ஒரு பின்தங்கிய சக்தி காரணியைக் கருதி உருவானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால்தான் எங்களுக்கு கிடைத்தது எனவே நாம் சொட்டு எழுத முடியும் அதேசமயம் அவர் சக்தி காரணி முன்னணி வகிக்கிறதென்றால் நான் க்கு எதிர் அடையாளத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் அதாவது நான் இது நேர்மறையாக இருக்கப் போகிறது எனவே ஐ கைவிடவும் ஆகவே நமக்கு ஒரு முன்னணி சக்தி காரணி இருக்கும்போதெல்லாம் அது நிகழலாம் ஒருவருக்கொருவர் ரத்துசெய்யக்கூடும் மேலும் என்றால் தற்செயலாக நமக்கு எந்த வீழ்ச்சியும் கிடைக்காமல் போகலாம் ஒட்டுமொத்த இல் ஆதிக்கம் செலுத்துவதால் நாம் ஒரு நேர்மறையான ஒழுங்குமுறையைப் பெறலாம் எனவே இரண்டாம் நிலை முனையங்களில் பின்தங்கிய சக்தி காரணி மின்னழுத்தம் வீழ்ச்சியடையும் அதேசமயம் இரண்டாம் நிலை முனையங்களில் முன்னணி சக்தி காரணி மின்னழுத்தம் பின்தங்கிய சுமைகளைப் போல வீழ்ச்சியடையாது உண்மையில் மின்னழுத்தம் உயரக்கூடும் அது உயரக்கூடும் எனவே நமக்கு கொள்ளளவு சுமை இருக்கும் போதெல்லாம் இரண்டாம் நிலை மின்னழுத்தம் உயரும் என்பதைக் காண்போம் எனவே இது இதுவரை நாம் கண்டது சமமான சுற்று அளவுருக்கள் பற்றிய எங்கள் விவாதத்தை நிறைவு செய்கிறது நாங்கள் OC மற்றும் SC சோதனையைப் பார்த்தோம் ஒழுங்குமுறைகளைக் கண்டோம் செயல்திறனைக் கண்டோம் இப்போது நாம் உரையாற்ற வேண்டிய இன்னும் சில தலைப்புகள் ஆட்டோட்ரான்ஸ்ஃபார்மர் அல்லது மாறுபாடு நாம் உண்மையில் எப்படிப் போகிறோம் இணைக்கவும் இது ஒற்றை முறுக்கு மின்மாற்றியாக இருக்கும் இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் பின்னர் நாமும் மின்னோட்டத்தைப் பார்ப்போம் மின்மாற்றி மற்றும் சாத்தியமான மின்மாற்றி மின்னழுத்தங்கள் மற்றும் நீரோட்டங்களை அளவிடுவதற்கு நாம் அடிப்படையில் பயன்படுத்துவோம் எனவே பொதுவாக அவை கருவியில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே சில நேரங்களில் அவை கருவி மின்மாற்றிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த விஷயங்களை முடித்த பிறகு நாங்கள் மூன்று கட்ட மின்மாற்றிகளையும் பார்ப்போம் பின்னர் கடைசியாக ஆனால் குறைந்தது மின்மாற்றிகளின் இணையான செயல்பாட்டைப் பார்ப்பதில்லை எனவே இது 3 முதல் 4 சொற்பொழிவுகளைப் போலவே ஆகலாம் எனவே இதைப் பற்றியும் விவாதிப்பார்கள் எனவே இந்த நான்கு தலைப்புகளும் முடிந்தபின் எடுக்கும் இது சமமான சுற்று அளவுருக்கள் திறந்த சுற்று குறுகிய சுற்று சோதனை ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை முடித்த பிறகு நாங்கள் இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் OC SC சோதனை ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் ஆகியவற்றில் இன்னும் சில சிக்கல்களை நாங்கள் செய்வோம் இது உண்மையில் நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டதை விட புரிந்துகொள்ளலை மிகவும் தெளிவுபடுத்தும் எனவே இதுவரை மிகவும் நல்லது